இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் கடைசியாக நாம் வாழ்க்கை சுழற்சி மாதிரிகள் பற்றி விவாதித்தோம் நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு உள்ளுணர்வு மற்றும் முக்கியமான மாதிரி என்றும் பல மாதிரிகள் நீர்வீழ்ச்சி மாதிரியிலிருந்து பெறப்பட்டவை என்றும் நாம் கூறியிருந்தோம் நீர்வீழ்ச்சி மாதிரியிலிருந்து சில வழித்தோன்றல்களைப் பார்த்தோம் இன்றைய விரிவுரையில் நீர்வீழ்ச்சி மாதிரிகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளன அவற்றைப் பற்றிய நல்ல விஷயங்கள் என்ன குறுகிய விஷயங்கள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் மேலும் நீர்வீழ்ச்சி மாதிரியின் குறிப்பிட்ட குறுகிய வருகையை சமாளிக்கும் பிற மாதிரிகள் பற்றி விவாதிப்போம் நீர்வீழ்ச்சி மாதிரியின் சில கடுமையான குறுகிய வருகைகள் உள்ளன ஏனெனில் அவை சுமார் 30 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போல பிரபலமாக இல்லை 30 40 ஆண்டுகளுக்கு முன்னர் கையாளப்பட்ட திட்டங்களிலிருந்து கையாளப்படும் திட்டத்தின் வகை வேறுபட்டது என்பது எதிர்கொள்ளும் ஒரு முக்கிய பிரச்சினை இப்போது திட்டங்கள் குறுகியவை மற்றும் குறியீடு புதிதாக எழுதப்படவில்லை ஏனெனில் நிறைய குறியீடு கிடைக்கிறது நிறைய குறியீடு மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் சிறிய மாற்றங்கள் மற்றும் தையல் மட்டுமே செய்யப்படுகிறது இதை நாம் சேவை சார்ந்த மென்பொருள் என்று அழைத்தோம் எனவே இன்று நாம் முதலில் நீர்வீழ்ச்சி அடிப்படையிலான மாதிரிகள் மற்றும் நன்மைகள் தீமைகள் போன்ற சில பிரதிபலிப்புகளைப் பார்ப்போம் நீர்வீழ்ச்சி மாதிரி மற்றும் நீர்வீழ்ச்சி அடிப்படையிலான மாதிரிகளின் குறிப்பிட்ட குறுகிய வருகையை சமாளிக்க முன்மொழியப்பட்ட மாதிரிகளைப் பார்ப்போம் நாம் அதிகரிக்கும் RAD மற்றும் பரிணாம மாதிரியைப் பார்க்கிறோம் முதலில் நீர்வீழ்ச்சி அடிப்படையிலான மாதிரிகளின் முக்கிய சிரமங்களைப் பார்ப்போம் நீர்வீழ்ச்சி மாதிரியில் மாற்ற கோரிக்கைகளை கையாள வழி இல்லை என்பது மிக முக்கியமான சிரமம் அனைத்து நீர்வீழ்ச்சி அடிப்படையிலான மாதிரிகளிலும் இது மீண்டும் செயல்படும் நீர்வீழ்ச்சி மாதிரி கிளாசிக்கல் நீர்வீழ்ச்சி மாதிரி முன்மாதிரி மாதிரி வி மாதிரி மற்றும் பல தேவைகள் முன் சேகரிக்கப்பட்டு இவை ஆவணப்படுத்தப்படுகின்றன இது மாறாது என்று கருதப்படுகிறது பின்னர் இந்த ஆவணப்படுத்தப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் திட்டம் தயாரிக்கப்படுகிறது இந்த தேவைகளின் அடிப்படையில் வடிவமைப்பு செய்யப்படுகிறது பின்னர் இந்த தேவைகளுக்கு ஏற்ப குறியீட்டு மற்றும் சோதனை செய்யப்படுகிறது ஆனால் உண்மையில் தற்போதைய திட்டங்கள் அபிவிருத்தி முன்னேறும்போது தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆரம்ப தேவை விவரக்குறிப்பிற்குப் பிறகு பொதுவாக 40 முதல் 50 சதவிகிதம் தேவைகள் மாறுகின்றன மேலும் இது நீர்வீழ்ச்சி அடிப்படையிலான மாதிரியின் முக்கிய குறுகிய காலங்களில் ஒன்றாகும் இது ஒரு பொதுவான வளர்ச்சியின் போது தேவை மாற்றத்தின் 40 சதவீதம் ஆகும் இரண்டாவது சிக்கல் என்னவென்றால் இப்போது சில திட்டங்கள் பயன்பாடுகளைத் தனிப்பயனாக்குவதற்கானவையாகும் ஏனெனில் சேவை சார்ந்த மென்பொருளைப் பற்றி நாங்கள் விவாதித்து வருகிறோம் அங்கு நிறுவனத்திற்கு சில மென்பொருள்கள் உள்ளன மேலும் மற்றொரு வாடிக்கையாளரின் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப அதை வடிவமைக்கும் இந்த தனிப்பயன் பயன்பாடுகளுக்கு நாங்கள் நீர்வீழ்ச்சி மாதிரியைப் பயன்படுத்தினால் பெரும் செலவு இருக்கும் ஏனெனில் முழு விஷயமும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் விவரக்குறிப்பு தீட்டப்பட வேண்டும் வடிவமைப்பு மற்றும் பல மூன்றாவது சிக்கல் என்னவென்றால் நீர்வீழ்ச்சி மாதிரியை கனமான எடை செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு கனமான எடை செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த செயல்முறையின் ஒரு பகுதியாக நிறைய ஆவணங்கள் தயாரிக்கப்படுகின்றன அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் தேவை விவரக்குறிப்பு மதிப்புரைகள் மறுஆய்வு முடிவுகள் வடிவமைப்பு பல்வேறு வகையான திட்டங்களை எல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அதனால்தான் இவை அதிக எடை செயல்முறைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு மேம்பாட்டுக் குழுவின் முயற்சியில் பொதுவாக 50 சதவிகிதம் ஆவணங்களை உருவாக்குவதை நோக்கி செல்கிறது என்றும் இயற்கையாகவே திட்ட செலவுகள் அதிகரிக்கும் என்றும் திட்ட தாமதங்கள் இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக இப்போது திட்ட காலம் மிகவும் குறுகியதாக இருப்பதால் இதுபோன்ற அதிக எடை செயல்முறைகள் சாதகமாகக் காணப்படவில்லை மேலும் இந்த சிக்கல்களைத் தீர்க்க சில செயல்முறைகள் நமக்குத் தேவை நீர்வீழ்ச்சி மாதிரியில் தேவைகள் ஆரம்பத்தில் நிர்ணயிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்படுகின்றன அவை அந்தக் கட்டத்தில் இருந்து சரி செய்யப்படுகின்றன என்பதை விரிவாகச் செய்வோம் எந்த மாற்றங்களும் அனுமதிக்கப்படவில்லை மற்றும் இந்த ஆவணப்படுத்தப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் நீண்ட கால திட்டங்கள் செய்யப்படுகின்றன இந்த ஆவணப்படுத்தப்பட்ட தேவையின் அடிப்படையில் வடிவமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆவணப்படுத்தப்பட்ட தேவையின் அடிப்படையில் சோதனை வழக்குகள் கூட எழுதப்படுகின்றன எனவே இந்தத் தேவைக்கான எந்தவொரு மாற்றத்திற்கும் அனைத்து ஆவணங்களுக்கும் மாற்றங்கள் தேவைப்படும் எனவே நீர்வீழ்ச்சி மாதிரியைப் பயன்படுத்துபவர்கள் சிறிய மாற்றங்களைச் செய்ய வாடிக்கையாளரை பெரிதும் ஊக்கப்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த பகுதியில் உள்ள குருக்களில் ஒருவரான ஃபிரடெரிக் ப்ரூக்ஸின் அமைப்பு விதியை பார்ப்போம் ஒருவர் திருப்திகரமான அமைப்பை முன்கூட்டியே குறிப்பிடலாம் அதன் கட்டுமானத்திற்கான ஏலங்களைப் பெறலாம் அதைக் கட்டமைத்து நிறுவலாம் என்ற அனுமானம் இந்த அனுமானம் அடிப்படையில் தவறானது மற்றும் பல மென்பொருள் கையகப்படுத்தல் சிக்கல்கள் இதிலிருந்து உருவாகின்றன ஃபிரடெரிக் ப்ரூக்ஸ் சிந்தனையை விளக்குவதற்கு பல திட்ட தோல்விகள் திட்ட தாமதங்கள் போன்றவை வளர்ச்சியின் தொடக்கத்தில் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதன் விளைவாகும் என்று அவர் உணர்ந்தார் மேலும் ஆவணப்படுத்தப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் அனைத்து வளர்ச்சி வருமானங்களும் அடிப்படையில் தவறானது மற்றும் இதிலிருந்து பல சிக்கல்கள் எழுகின்றன நீர்வீழ்ச்சி மாதிரியின் இந்த குறுகிய வருகைக்கு பதிலளிக்கும் விதமாக முன்மொழியப்பட்ட ஒரு மாதிரி அதிகரிக்கும் மாதிரி அதிகரிக்கும் மாதிரியின் பின்னால் உள்ள முக்கிய யோசனையைப் பெற இந்த பகுதியின் நிறுவனர்களில் ஒருவரான விக்டர் பசிலி என்ன கூறுகிறார் என்பதைப் பார்ப்போம் அமைப்பின் முந்தைய அதிகரிக்கும் வழங்கக்கூடிய பதிப்புகளின் வளர்ச்சியின் போது கற்றுக்கொண்டவற்றைப் பயன்படுத்திக் கொள்வதே அடிப்படை யோசனை கற்றல் என்பது அமைப்பின் வளர்ச்சி மற்றும் பயன்பாடு இரண்டிலிருந்தும் வருகிறது மென்பொருள் தேவைகளின் துணைக்குழுவின் எளிமையான செயலாக்கத்துடன் தொடங்கவும் பதிப்புகளின் வளர்ந்து வரும் வரிசையை மீண்டும் செயல்படுத்தவும் ஒவ்வொரு பதிப்பிலும் வடிவமைப்பு மாற்றங்கள் புதிய செயல்பாட்டு திறன்களைச் சேர்ப்பதோடு செய்யப்படுகின்றன அதிகரிக்கும் மாதிரியைப் பற்றி விக்டர் பசிலி என்ன கூறுகிறார் என்பதை விளக்க மென்பொருள் அதிகரிப்புகளில் உருவாக்கப்பட்டுள்ளது முதல் அதிகரிப்பில் சில முக்கிய செயல்பாடுகள் செயல்படுத்தப்படுகின்றன பின்னர் இவை பின்னூட்டங்களை வழங்கும் வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகின்றன மேலும் இது கணினியின் பயன்பாட்டிலிருந்து ஒரு கற்றலை உருவாக்குகிறது டெவலப்பர்கள் கூட முக்கிய செயல்பாடுகளை செயல்படுத்துவதில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் பின்னூட்டத்தின் அடிப்படையில் மென்பொருள் சுத்திகரிக்கப்பட்ட அமைப்பு மற்றும் இது மறு செய்கை என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளர் புதிய கருத்துக்களை வழங்கும்போது அதே செயல்பாடு சுத்திகரிக்கப்படுகிறது அதே செயல்பாடு மீண்டும் செயல்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் புதிய செயல்பாடுகளும் செயல்படுத்தப்படுகின்றன இவை அதிகரிப்புகள் என அழைக்கப்படுகின்றன எனவே இந்த மாதிரி மறு செய்கையுடன் அதிகரிக்கும் மாதிரி என அழைக்கப்படுகிறது இங்கு அதிகரிக்கும் மற்றும் செயல்பாட்டு வளர்ச்சியில் ஒவ்வொரு முறையும் புதிய செயல்பாடுகள் செயல்படுத்தப்படும் அதே நேரத்தில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் அவை சுத்திகரிக்கப்படுகின்றன மேலும் அவை அந்த செயல்பாடுகளுடன் மறு செய்கை என அழைக்கப்படுகின்றன அதிகரிக்கும் மற்றும் செயல்பாட்டு வளர்ச்சியின் முக்கிய பண்புகள் என்னவென்றால் கணினியை அதிக அளவில் கட்டியெழுப்புவது அமைப்பின் சிறிய பகுதிகள் கட்டப்பட்டுள்ளன ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் பல மறு செய்கைகள் உள்ளன ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளருக்கு ஒரு வேலைத்திட்டத்தின் வடிவத்தில் ஒரு வழங்கல் வழங்கப்படுகிறது இது வாடிக்கையாளர் பயன்படுத்தக்கூடிய மற்றும் கருத்துக்களை வழங்க முடியும் வாடிக்கையாளருக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொன்றும் முந்தைய அதிகரிப்பில் அவர் கொடுத்த பின்னூட்டத்தை இணைத்திருப்பது மட்டுமல்லாமல் புதிய செயல்பாடுகளையும் சேர்த்திருக்கும் மாற்றங்களை நிர்வகிக்க இது ஒரு சிறந்த வழியாகும் என்பதை வாடிக்கையாளர் எளிதாகக் காணலாம் வாடிக்கையாளர் பின்னூட்டங்களை ஊக்குவிக்கிறார் இவை இணைக்கப்பட்டுள்ளன அதிகரிக்கும் மாதிரி தொழில்துறையில் பிரபலமாகிவிட்டது பகுத்தறிவு ஒருங்கிணைந்த செயல்முறை ஒரு அதிகரிக்கும் மாதிரி தீவிர நிரலாக்க சுறுசுறுப்பான மாதிரிகள் போன்றவை அனைத்தும் அதிகரிக்கும் வாடிக்கையாளர் வருங்காலத்தில் இருந்து ஒரு செயல்பாட்டைப் பெறுகிறார் இதன் அடிப்படையில் அவர் பயன்படுத்தக்கூடிய மற்றும் அவரது கருத்துக்களை வழங்க முடியும் இதன் அடிப்படையில் அமைப்பு வளரும் அமைப்பு முக்கிய செயல்பாடு குறித்த பின்னூட்டத்தை ஒருங்கிணைத்து கூடுதல் செயல்பாட்டை செயல்படுத்தி வாடிக்கையாளருக்கு வழங்குகிறது வாடிக்கையாளர் மீண்டும் இதைப் பற்றிய கருத்துக்களைத் தருகிறார் மேலும் பின்னூட்டமும் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் புதிய செயல்பாடுகளும் சேர்க்கப்படுகின்றன மேலும் இந்த வழியில் கணினி நிறைவடைகிறது இறுதியில் வழங்கப்பட்ட அமைப்பு வாடிக்கையாளரின் தேவைகளைப் பூர்த்தி செய்யும் ஏனெனில் கணினியைப் பயன்படுத்துவதில் அவர் அளித்த அனைத்து கருத்துக்களும் இணைக்கப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் தேவைகள் சேகரிக்கப்பட்டு இந்த தேவைகள் அதிகரிக்கும் அம்சங்களாகப் பிரிக்கப்பட்டு ஒட்டுமொத்த வடிவமைப்பின் படி பின்னர் ஒவ்வொரு முறையும் ஒரு அதிகரிப்பு எடுக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு முந்தைய அதிகரிப்போடு ஒருங்கிணைக்கப்படுகிறது கணினியில் சரிபார்க்கப்பட்டு வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டதிலிருந்து பின்னூட்டம் எடுக்கப்படுகிறது அதை வைத்து அடுத்த அதிகரிப்பு உருவாக்கப்படுகிறது இது இறுதி அமைப்பு புதுப்பிக்கப்படும் வரை தொடரும் அதிகரிப்பு மாதிரியில் தேவைகள் முன் சேகரிக்கப்படுவதை நீங்கள் காண முடியும் இவை சிறிய அதிகரிப்புகள் அல்லது துண்டுகளாக பிரிக்கப்படுகின்றன அதுபோல் இங்கே நீர்வீழ்ச்சி மாதிரியுடன் தேவைகள் முன் சேகரிக்கப்படுகின்றன ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் ஒவ்வொரு அதிகரிப்பிலும் வாடிக்கையாளர் கருத்து கேட்டகப்பட்டு மாற்றம் செய்யப்படுகிறது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியில் ஆரம்பத்தில் அனைத்து செயல்பாட்டுத் தேவைகளும் சேகரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு குறியிடப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வாடிக்கையாளருக்கு ஒற்றை வெளியீடாக வழங்கப்படுகின்றன அதேசமயம் பல வெளியீடுகள் உள்ளன மேலும் ஒவ்வொரு வெளியீட்டிற்கும் பின்னர் வாடிக்கையாளர் கருத்துக்கள் எடுக்கப்பட்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட செயல்பாடு வாடிக்கையாளரின் தேவைகளைப் பூர்த்தி செய்ய மீண்டும் மாற்றப்படுகிறது முதல் அதிகரிப்பு பொதுவாக முக்கிய செயல்பாடாகும் பின்னர் அடுத்தடுத்த அதிகரிப்புகள் அவை ஏற்கனவே இருக்கும் செயல்பாட்டைச் செம்மைப்படுத்தியது மட்டுமல்லாமல் செயல்பாட்டைச் சேர்க்கவும் அல்லது சரிசெய்யவும் இறுதி அதிகரிப்பு முழுமையான தயாரிப்பு ஆகும் இது மறு செய்கையுடன் அதிகரிக்கும் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது ஆனால் பின்னர் யாரோ முற்றிலும் அதிகரிக்கும் மாதிரியைப் பற்றி யோசிக்க முடியும் அங்கு எந்த மறு செய்கையும் இல்லை அதில் கணினி சிறிய அதிகரிப்புகளில் உருவாக்கப்பட்டு வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது ஆனால் வாடிக்கையாளர் கருத்து உண்மையில் எடுக்கப்படாமல் அதனால் தற்போதுள்ள செயல்பாட்டை மாற்றவும் வாய்ப்பு இல்லாமல் போகிறது முற்றிலும் அதிகரிக்கும் மாதிரியில் மென்பொருள் அதிகரிப்புகளில் உருவாக்கப்பட்டு வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுகிறது ஆனால் செயல்பாடுகள் வழங்கப்பட்டவுடன் இவை மாற்றப்படாது ஆனால் மறு செய்கையுடன் அதிகரிக்கும் மாதிரியில் செயல்பாடுகள் வாடிக்கையாளருக்கு அதிகரிப்புகளில் வழங்கப்படுகின்றன ஆனால் ஒவ்வொரு செயல்பாட்டு செயல்பாடும் வழங்கப்பட்டதும் அடுத்த மறு செய்கையில் அவை இணைக்கப்பட்டதும் வாடிக்கையாளர் கருத்து எடுக்கப்படுகிறது நிச்சயமாக ஒவ்வொரு அதிகரிப்பு அல்லது மறு செய்கை ஒரு சிறியது என்பது ஒரு தனி வாழ்க்கைச் சுழற்சியைக் கொண்ட ஒரு வகை மினி திட்டமாகும் உதாரணமாக ஒவ்வொரு சிறிய அதிகரிப்பும் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியைப் பயன்படுத்தலாம் இது ஒரு வரைபட பிரதிநிதித்துவம் ஆரம்ப தேவைகள் அதிகரிப்புகள் 1 2 3 ஆக பிரிக்கப்படுகின்றன அதிகரிப்பு 1 உருவாக்கப்பட்டது அதிகரிப்பு 2 உருவாக்கப்படுகிறது எனவே இது வாடிக்கையாளர் கருத்தை நிறுவிய நீர்வீழ்ச்சி மாதிரி வடிவமைப்பு போன்றது அதிகரிப்பு 1 முதலில் உருவாக்கப்பட்டது பின்னர் அதிகரிப்பு 2 உருவாக்கப்பட்டது பின்னர் அதிகரிப்பு 3 உருவாக்கப்படுகிறது இந்த வளர்ச்சியின் மாதிரியை நாம் வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்தினால் முதலில் அனைத்து வாடிக்கையாளர் தேவைகளையும் ஆவணப்படுத்தி அவற்றை சேகரித்து பின்னர் அதிகரிப்புகளையும் அதிகரிக்கும் விநியோக திட்டத்தையும் திட்டமிடுகிறோம் பின்னர் அதிகரிப்பை வடிவமைக்கவும் அதிகரிப்பை உருவாக்கவும் அதிகரிப்பை செயல்படுத்தவும் பின்னர் வாடிக்கையாளருக்கு அதிகரிப்பை மதிப்பீடு செய்யவும் பின்னர் அதை ஒரு பின்னூட்டமாகப் பயன்படுத்தவும் அடுத்த அதிகரிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த மறு செய்கையில் டெலிவரி செய்வதற்கான அதிகரிப்புகளில் ஒன்றை வடிவமைப்பாளர் தேர்வு செய்ய வேண்டிய பல அதிகரிப்புகள் இருப்பதால் எந்த அதிகரிப்பு முதலில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இது ஒரு முக்கியமான பிரச்சினை சில பாகங்கள் மற்ற பகுதிகளுக்கு முன்பே தேவைப்படும் அது இல்லாமல் கணினி இயங்காது எடுத்துக்காட்டாக வாடிக்கையாளர் பதிவு செய்யப்படும் வரை வாடிக்கையாளர் பில்லிங் செய்ய முடியாது முதலில் வாடிக்கையாளர் பதிவு மென்பொருளை உருவாக்க வேண்டும் பின்னர் வாடிக்கையாளர் பில்லிங் மென்பொருளை மட்டுமே செயல்படுத்த முடியும் ஆனால் பின்னர் பல அதிகரிப்புகள் எந்த உத்தரவும் இல்லாமல் இருக்கும் இப்போது செலவு விகிதத்திற்கு ஒழுங்கு மதிப்பு இல்லாத இந்த அதிகரிப்புகள் பயன்படுத்தப்படலாம் இதை நாம் V by C விகிதமாக அழைக்கிறோம் இங்கு V என்பது 1 முதல் 10 வரையிலான தரத்தில் தரப்படுத்தப்பட்ட வாடிக்கையாளரின் மதிப்பு மற்றும் C ஒரு மதிப்பெண் டெவலப்பர்களுக்கான செலவைக் குறிக்கும் 0 முதல் 10 வரை இது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்க்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் அடுத்த அதிகரிப்பிற்கான அதிகரிப்பின் ஒரு கட்டத்தில் சொல்லலாம் இலாபத்தை இலாப அறிக்கைகளை உருவாக்குவதற்கும் ஆன்லைன் தரவுத்தளத்தை செயல்படுத்துவதற்கும் தற்காலிக விசாரணையை செயல்படுத்துவதற்கும் வாங்கும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் அபிவிருத்தி குழுவுக்கு நெகிழ்வுத்தன்மை உள்ளது மேலாளர்களுக்கான இலாப அடிப்படையிலான ஊதியம் இவை ஐந்து செயல்பாடுகள் டெவலப்பர்களுக்கு தேர்வு உள்ளது மற்றும் இந்த வெவ்வேறு செயல்பாடுகளின் மதிப்பு குறித்த வாடிக்கையாளர் கருத்துக்களிலிருந்து அவர்கள் இந்த மதிப்புகளை ஒதுக்கியுள்ளனர் ஆன்லைன் தரவுத்தளம் அவர்களுக்கு மிகக் குறைந்த மதிப்பு இலாப அறிக்கை 9 தற்காலிக விசாரணை 5 கொள்முதல் திட்டம் 5 மற்றும் மேலாளருக்கான இலாப அடிப்படையிலான ஊதியம் 9 இதை 1 முதல் 10 வரை மதிப்பிடுமாறு மேம்பாட்டுக் குழு கேட்கும்போது வளர்ச்சிக்கான குறைந்த செலவு மேலாளருக்கான இலாப அடிப்படையிலான ஊதியம் லாப அறிக்கைகள் 2 கொள்முதல் திட்டம் 4 தற்காலிக விசாரணை 5 மற்றும் ஆன்லைன் தரவுத்தளத்தில் செயல்படுத்த மிகவும் கடினம் பின்னர் வி பை சி விகிதத்தை கணக்கிடுவதில் 9 அளவு இருப்பதைக் காண்கிறோம் to 1 0 1 0 எனவே அடுத்த அதிகரிப்புக்கு இது சி விகிதத்தால் உயர் வி எனத் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மேலும் இலாப அறிக்கை தேர்வு செய்யப்பட வேண்டும் மூன்றாவது வாங்கும் திட்டங்கள் மற்றும் முன்னதாக தற்காலிக விசாரணை மற்றும் கடைசியாக ஆன்லைன் தரவுத்தளமாக இருக்க வேண்டும் அதிகரிக்கும் மாதிரி மிகவும் பிரபலமாகிவிட்டது இது பயன்படுத்தப்பட்டு வரும் ஒவ்வொரு மாதிரியின் ஒரு பகுதியாகும் அவை அதிகரிக்கும் மாதிரியின் வழித்தோன்றல்கள் ஒரு முக்கியமான வழித்தோன்றல் RAD மாதிரி RAD என்பது விரைவான பயன்பாட்டு மேம்பாட்டைக் குறிக்கிறது இது சில நேரங்களில் விரைவான முன்மாதிரி மாதிரி என்று அழைக்கப்படுகிறது இங்கே மாதிரியின் முக்கிய நோக்கம் மென்பொருளை உருவாக்க எடுக்கப்பட்ட நேரத்தையும் செலவையும் குறைப்பதாகும் எந்தவொரு பெரிய முதலீடுகளும் செய்யப்படுவதற்கு முன்னர் மாற்றக் கோரிக்கைகளுக்கு கூடிய விரைவில் இடமளிக்கவும் இது ஒரு அதிகரிக்கும் மாதிரி என்று நாங்கள் சொன்னது போலவே இங்கே அதிகரிப்புகள் தீர்மானிக்கப்படுகின்றன மற்றும் குறுகிய கால திட்டங்கள் மட்டுமே செய்யப்படுகின்றன மற்றும் ஏற்கனவே உள்ள குறியீட்டை அதிக அளவில் பயன்படுத்துகின்றன நீர்வீழ்ச்சி மாதிரிக்கு மாறாக இந்த மாதிரி மிகவும் திறமையானது இது மாற்றங்களை இணைப்பதற்கான நெகிழ்வுத்தன்மையை இணைக்க முடியும் ஏனெனில் குறுகிய கால திட்டங்கள் மட்டுமே செய்யப்படுகின்றன எந்த மாற்றத்திற்கும் திட்ட மேலாண்மை திட்டத்தை வடிவமைக்கும் அனைத்து திட்டங்களையும் மாற்ற தேவையில்லை சோதனை திட்டம் மற்றும் பல ஒரு நேரத்தில் ஒரு அதிகரிப்புக்கான திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன மேலும் இந்த அதிகரிப்பு நேர பெட்டியாக அழைக்கப்படுகிறது மேலும் ஒவ்வொரு அதிகரிப்பும் வழங்கப்பட்ட பிறகு கணினி அல்லது பயன்பாடுகள் இன்னும் முழுமையானதாகின்றன ஒவ்வொரு மறு செய்கையின் போதும் மென்பொருளின் முன்மாதிரி முதலில் உருவாக்கப்பட்டது வாடிக்கையாளருக்கு பரிணாம வளர்ச்சிக்காக வழங்கப்படுகிறது பின்னர் இந்த முன்மாதிரி வாடிக்கையாளர் கருத்தின் அடிப்படையில் சுத்திகரிக்கப்படுகிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த மாதிரியில் முன்மாதிரி தன்னை RAD மாதிரியில் சுத்திகரிக்கிறது முன்மாதிரி என்பது உண்மையான மென்பொருளாக உண்மையானது என்று சுத்திகரிக்கப்படுகிறது எங்கே நாம் விவாதித்த முன்மாதிரி மாதிரியில் இது நீர்வீழ்ச்சி மாதிரியின் வழித்தோன்றல் ஆகும் திட்டத்தின் தொடக்கத்தை வாடிக்கையாளர் கருத்துக்களைப் பெற முன்மாதிரி பயன்படுத்தப்படுகிறது பின்னர் முன்மாதிரி தூக்கி எறியப்பட்டு மென்பொருள் புதியதாக உருவாக்கப்படுகிறது ஆனால் RAD மாதிரியில் வாடிக்கையாளர் கருத்தின் அடிப்படையில் முன்மாதிரி சுத்திகரிக்கப்படுகிறது RAD மாதிரி வேகமான வளர்ச்சியை அடைகிறது இது சிறப்பு கருவிகளைப் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கிறது கருவிகள் இழுத்தல் மற்றும் வீழ்ச்சி போன்ற காட்சி பாணியின் வளர்ச்சியை ஆதரிக்க வேண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கூறுகளின் பயன்பாடு மற்றும் நிலையான API களின் பயன்பாடு இவை மென்பொருளை விரைவாக செயல்படுத்த உதவும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது RAD மாதிரி பொருத்தமான மென்பொருள் திட்டங்களைப் பார்ப்போம் செயல்திறன் மற்றும் நம்பகத்தன்மை முக்கியமான திட்டங்கள் அல்ல ஆனால் இவை மிக வேகமாக உருவாக்கப்பட வேண்டும் மற்றும் அமைப்பை பல சுயாதீன மாதிரிகளாக பிரிக்கலாம் கணினி மிகவும் அற்பமானது மற்றும் பல அதிகரிப்புகளை நாம் கொண்டிருக்க முடியாது என்றால் வெளிப்படையாக RAD மாதிரி பொருத்தமற்றது எங்களிடம் சில உள்நுழைவு கூறுகள் இருக்கும்போது RAD மாதிரி பொருத்தமற்றது அதிக செயல்திறன் அல்லது நம்பகத்தன்மை தேவைப்படுகிறது RAD மாதிரி அதிக செயல்திறன் அல்லது நம்பகத்தன்மையை வழங்காததற்குக் காரணம் முன்மாதிரி உண்மையான மென்பொருளில் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது ஒரு புதிய மென்பொருள் குறியிடப்பட்டு சோதிக்கப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியைப் போலன்றி RAD மாதிரி குறைந்த நம்பகத்தன்மையையும் செயல்திறனையும் தரும் ஒத்த தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை இல்லை என்றால் RAD மாதிரியும் பொருத்தமற்றது இது புதிய வகை மென்பொருளை சவால் செய்கிறது வெளிப்படையாக செருகுநிரல்களாக பயன்படுத்த எந்த கூறுகளும் கிடைக்காது RAD ஐ மட்டுப்படுத்த முடியாத அமைப்புகள் பொருத்தமற்றவை RAD மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு முன்மாதிரியை உருவாக்கி வாடிக்கையாளருக்கு மதிப்பீட்டிற்காக அளிக்கிறது மற்றும் வாடிக்கையாளர் மதிப்பீட்டின் அடிப்படையில் முன்மாதிரி மாற்றப்பட்டு வாடிக்கையாளர் திருப்தி அடையும்போது சுத்திகரிக்கப்பட்ட முன்மாதிரி மென்பொருளின் ஒரு பகுதியாக மாறும் நீர்வீழ்ச்சி மாதிரியின் வழித்தோன்றலான முன்மாதிரி மாதிரியில் வளர்ந்த முன்மாதிரி முதன்மையாக வாடிக்கையாளர்களின் கருத்தைப் பெறவும் தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் பலவற்றின் தீர்வு பற்றிய நுண்ணறிவைப் பெறவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே வெவ்வேறு வடிவமைப்பு மாற்றுகளுக்கு இடையில் நீங்கள் தேர்வுசெய்யக்கூடிய முன்மாதிரி மாதிரியைப் பயன்படுத்தி நீங்கள் வாடிக்கையாளர் கருத்துக்களைப் பெறலாம் மற்றும் வளர்ந்த முன்மாதிரி பொதுவாக தூக்கி எறியப்படும் ஆனால் RAD மாதிரியில் இல்லை RAD மாதிரியில் மேம்பாட்டு சுத்திகரிப்புக்குப் பிறகு முன்மாதிரி இறுதி மென்பொருளாக மாறும் மற்றொரு முக்கியமான அபிவிருத்தி மாதிரியானது மறு செய்கையுடன் பரிணாம மாதிரியாகும் மறு செய்கையுடன் அதிகரிக்கும் மாதிரியை நாங்கள் கண்டோம் இது நிச்சயமாக முக்கியமானது மேலும் தொழில்துறை முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வரும் பல மேம்பாட்டு மாதிரிகளின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது ஆனால் வந்த மற்றொரு யோசனை பரிணாம மாதிரி மறு செய்கையுடன் இந்த மாதிரியை அடுத்த வகுப்பில் ஆராய்வோம் மேலும் சுறுசுறுப்பான மாதிரிகளில் மிகவும் பிரபலமாகிவிட்ட தற்போதைய மாதிரியானது மறு செய்கைகளுடன் அதிகரிக்கும் மற்றும் பரிணாம மாதிரியின் அம்சங்களைக் கொண்டுள்ளது நாங்கள் இங்கே நிறுத்தி அடுத்த விரிவுரையில் தொடருவோம்